எனவே இந்த எடுத்துக்காட்டை காணலாம் எடுத்துக்காட்டு 1 எனவே t என்பது ஒரு போலி மாறி இதில் ஏதேனும் குழப்பம் உள்ளதென்றால் அதனை நான் தீர்க்க விரும்புகிறேன் எனவே x க்கு பதிலாக t எனும் மாறியை பயன்படுத்தலாம் மற்றும் b என்பது கெழு ஆகும் இது மேலும் குழப்பம் ஏற்படாமல் தடுப்பதற்கு செய்யப்பட்டது எனவே இதனை கூட்ட நான் இந்த கோவையை எடுத்துக்கொள்கிறேன் எனவே இதை A என்று அழைக்கிறேன் எனவே A ல் எனது x என்பது 0 மற்றும் p என்பது 2 ஆகும் எனவேஇங்கு இது எனது லாப்லாஸ் இணைமாற்றம் ஆகும்

எனவே மேலும் ஒரு எடுத்துக்காட்டை காண்போம்

எனவே எனக்கு இது கிடைக்கிறது மேலும் செல்கையில் இந்த போரியர் லாப்லாஸ் இணைமாற்றத்தின் மேலும் ஒரு அம்சத்தை விரைவாக முன்னிலைப்படுத்துகிறேன் எனவே மாற்றல் சார்பு மற்றும் நேரியல் அமைப்புடன் கூடிய கணத்தாக்கத் துலங்கல் இந்த n வரிசை நேரியல் முழு வகையீட்டுச் சமன்பாட்டை கருத்தில் கொள்க இந்த முழு வகையீட்டுச் சமன்பாட்டை எளிமையான வடிவத்தில் எழுதுவோம் எனவே இதுதான் எனது n வரிசை நேரியல் முழு வகையீட்டுச் சமன்பாடு ஆகும் தொடக்க நிபந்தனைகள் பின்வருமாறு x வெளியீடு எதிர்ச்செயல் சார்பு f உள்ளீடு உந்துதல் சார்பு எனவே வழக்கமாக நீங்கள் இந்த கணத்தாக்கத் துலங்கல் ஐ கண்டிருக்கிறீர்கள் சமிக்கை தரும் உபகரணங்களில் கணத்தாக்கத் துலங்கல் மற்றும் மாற்றல் சார்பு கருத்துக்களை கண்டிருப்போம் எனவே சமிக்கை தரும் உபகரணங்களில் நாம் உள்ளீடு கொடுக்க நினைக்கிறோம் எனவே நாம் இந்த உபகரணத்தில் உள்ளீடு கொடுக்கிறோம் அல்லது இந்த உபகரணத்தை நாம் ஒரு கருப்பு பெட்டி எனலாம் மற்றும் இதில் ஒரு உள்ளீடு சமிக்கை கொடுத்து அதிலிருந்து என்ன வெளியீடு அல்லது வெளியீட்டு எதிர்செயல் வருகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இதனை கண்டுபிடிக்க நாம் n வரிசை நேரியல் முழு வகையீட்டுச் சமன்பாட்டை தீர்க்க வேண்டும் மற்றும் வெளியீட்டை கண்டுபிடிக்க மாற்றல் சார்பு மற்றும் கணத்தாக்கத் துலங்கல் ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் செல்கையில் x என்ற மாறி வெளியீடு அல்லது எதிர்ச்செயல் சார்பு f என்பது உள்ளீடு அல்லது உந்து சக்தி ஆகும் எனவே இதுதான் இங்கு பயன்படுத்தப்படும் குறியீடாகும்

எனவே இது இந்த முழு வகையீட்டுச் சமன்பாட்டின் ஒருபடித்தான பகுதியாகும் மற்றும் இது இந்த ஒருபடுயில்லா பகுதியினால் வருகிறது அல்லது வலதுபுறம் உள்ள இந்த f எனும் செலுத்து சார்பினால் ஆனது எனவே நாம் நமது ODE ஐ வலதுபுறமுள்ள சார்பினால் செலுத்தவில்லையெனில் இந்த பகுதி மறைந்துவிடும்

கணத்தாக்கத் துலங்கல் சார்பு மாற்றல் சார்பு P ஒருங்கமைப்பின் சிறப்பியல்பு அடுக்குக்கோவை இப்போது P ன் படிமூலங்கள் மெய் பகுதி எதிர்மறையாக இருக்கும் வரையில் இந்த ஒருங்கிணைப்பு நிலையானதாக இருக்கும் எனவே இதன் அர்த்தம் என்னவென்று சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக பார்க்கலாம் எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு எல்லைக்குட்பட்ட உள்ளீட்டிற்கு நான் எல்லைக்குட்பட்ட வெளியீட்டைப் பெறப் போகிறேன் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த முழு வகையீட்டுச் சமன்பாடிற்கு நான் ஒரு எல்லைக்குட்பட்ட செயல்பாட்டைக் கட்டாயப்படுத்தினால் நான் ஒரு எல்லைக்குட்பட்ட தீர்வைப் பெறப் போகிறேன் எனவே நான் என்ன கூறுகிறேன் என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் எனவே பின்வரும் ஒரு விரைவான எடுத்துக்காட்டை பார்ப்போம் எனவே மாற்றல் சார்பை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே மாற்றல் சார்பை கண்டுபிடித்து மற்றும் சிறப்பியல்பு அடுக்குக்கோவையின் வரிசையை கண்டுபிடித்து மற்றும் இந்த தீர்வின் நிலைத்தன்மையை பற்றி விவாதிக்க வேண்டும் எனவே பின்வருவது எனது முழு வகையீட்டுச் சமன்பாடு ஆகும் எடுத்துக்காட்டு 1 மாற்றல் சார்பு சிறப்பியல்பு அடுக்குக்கோவையின் வரிசை மற்றும் நிலைத்தன்மையை கண்டுபிடி நாம் ஆரம்ப வரம்புகளை 0 என எடுத்துக்கொள்வோம் எனவே வகைக்கெழுக்கள் அனைத்தும் 0 தீர்வு அதனால் சிறப்பியல்பு அடுக்குக்கோவை H மாற்றல் சார்பு எனவே இது ஒரு இரண்டாம் வரிசை பல்லுறுப்புக் கோவை P எத்தனை படிமூலங்களை கொண்டுள்ளதோ அதுவே இதன் வரிசை ஆகும் எனவே நாம் மற்றொரு எடுத்துக்காட்டை காண்போம் இது இன்றைய விவாதத்தில் நாம் பார்க்க இருக்கும் கடைசி எடுத்துக்காட்டு ஆகும் எனவே நான் மாற்றல் சார்பு கணத்தாக்கத் துலங்கல் சார்பு மற்றும் நேரியல் சமன்பாட்டின் தீர்வு ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் எனது ஒழுங்கமைப்பானது பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு 2 மாற்றல் சார்பு கணத்தாக்கத் துலங்கல் மற்றும் நேரியல் சமன்பாட்டின் தீர்வு ஆகியவற்றை கண்டுபிடி தீர்வு லாப்லாஸ் இணைமாற்றம் மாற்றல் சார்பு எனவே எனது லாப்லாஸ் இணைமாற்றம் எடுத்தவுடன் எனக்கு எனது மாற்றல் சார்பு கிடைத்து விடும் கணத்தாக்கத் துலங்கல் சார்பு எனவே கணத்தாக்கத் துலங்கல் சார்பு தெரிந்தவுடன் நமது ODE க்கு நேரடியாக தீர்வு கண்டுவிடலாம் ODE ன் தீர்வானது ODE ன் தீர்வு எனவே இத்துடன் இந்த விரிவுரையின் லாப்லாஸ் இணைமாற்றத்தின் அனைத்து விவாதத்தையும் நான் நிறைவு செய்கிறேன் எனவே அடுத்த விரிவுரையில் ஆன்கெல் இணைமாற்றம் எனும் புதிய இணைமற்றதை காணலாம் ஆன்கெல் இணைமாற்றம் என்பது சிறப்பு சீரொருமை கொண்ட கணக்குகளை தீர்க்க பயன்படும் எடுத்துக்காட்டாக அச்சு சீரொருமை கொண்ட உருளைச்சமச்சீர் கொண்ட கணக்குகள் எனவே ஆன்கெல் இணைமாற்றம் குறிப்பிட்ட சில வகை கணக்குகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே தங்களின் கவனத்திற்கு மிக்க நன்றி நான் உங்கள் அனைவரையும் அடுத்த விரிவுரையில் சந்திக்கிறேன்